இந்த சொற்பொழிவில் பிளோர் பிளானிங்க்கான சில வழிமுறைகளைப் பற்றி பார்ப்போம் எனவே பல வகை வழிமுறைகளைப் பற்றி நாம் சுருக்கமாகப் பார்ப்போம் அவற்றில் சில முழு எண் நேரியல் நிரலாக்க அடிப்படையிலானவை என்பதைக் காண்போம் அவற்றில் சில இரட்டை செவ்வக வரைபடம் படிநிலை மரம் போன்ற சில குறிப்பிட்ட தரவு கட்டமைப்புகளை அடிப்படையாகக் கொண்டவை சிமுலேட்டட் அனிலீங் மிக பொதுவான முறை இது நல்ல முடிவுகளைத் தருகிறது மற்றும் வேறு சில வேறுபாடுகள் உள்ளன எனவே முழு எண் நேரியல் நிரலாக்கம் என்பதின் அடிப்படை யோசனை என்னவென்றால் சிக்கலை நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பாக வடிவமைக்கிறோம் சில செலவுச் செயல்பாடுகளையும் மேம்படுத்துவதற்கான சில புறநிலை செயல்பாடுகளையும் குறிப்பிடுவது மட்டுமல்லாமல் அடுத்து ஒரு ஐ பி தீர்விற்கு செல்கிறோம் பி தீர்வி உகந்த தீர்வை வழங்கும் ஏனென்றால் ஐ பி தீர்வி எந்த தீர்வைக் கொடுத்தாலும் இது உகந்த தீர்வை மிகச் சிறந்த முறையில் அளிக்கும் எனவே தீர்வின் உகந்த தன்மை உறுதி செய்யப்படுகிறது ஆனால் இருப்பினும் கணக்கீட்டு சிக்கலானது அதிகம் எனவே இது மிகச் சிறிய சிக்கல் நிகழ்வுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும் எனவே நடைமுறை சிக்கல்களுக்கு இதை உண்மையில் பயன்படுத்த முடியாது செவ்வக இரட்டை வரைபட அணுகுமுறை மிகவும் சுவாரஸ்யமான அணுகுமுறை பகிர்வுடன் பிளோர் பிளானிங்க்கான இணைப்பை இங்கு பயன்படுத்துகிறோம் பொதுவாக பகிர்வு செய்யப்படும் போது பகிர்வு செயல்முறையின் வெளியீடு வரைபடத்தால் குறிக்கப்படுகிறது வரைபடத்தை அதன் செவ்வக இரட்டையாக மாற்றுவதன் மூலம் பிளோர் பிளான் பெறப்படுகிறது இந்த இரட்டை செவ்வகம் என்றால் என்ன என்பதை முதலில் மிக விரைவாக பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் வேறு வழியில் இருந்து ஆரம்பிக்கலாம் பிளோர் பிளானுடன் தொடங்குவோம் என்னிடம் இது போன்ற பிளோர் பிளான் இருப்பதாகவும் இவை A B C D மற்றும் E ஆகிய வெவ்வேறு தொகுதிகள் என்றும் வைத்துக்கொள்வோம் எனவே செவ்வக இருமையைப் பற்றி நாம் பேசும்போது இந்த வரைபடத்தில் அல்லது இந்த உருவத்தில் எப்போதும் செவ்வகப் பகுதி ஒரு உச்சிக்கு ஒத்திருக்கும் என்பது கருத்து எனவே நாம் இங்கு பார்ப்பதுபோல் 5 செங்குத்துகள் இருக்கும் பொதுவான எல்லையைக் கொண்ட ஒவ்வொரு இணை தொகுதிகளும் A மற்றும் B ஆகியவை பொதுவான எல்லையைக் கொண்டிருப்பதைப் பார்க்கலாம் எனவே இந்த இரண்டு செங்குத்துகளையும் இணைக்கும் ஒரு விளிம்பு இருக்கும் A மற்றும் C ஆகியவை பொதுவான எல்லையைக் கொண்டிருக்கின்றன எனவே இதை இணைக்கும் ஒரு விளிம்பு இருக்கும் B மற்றும் D ஒரு பொதுவான எல்லையைப் பகிர்ந்து கொள்கின்றன D மற்றும் C ஒரு எல்லையைப் பகிர்ந்து கொள்கின்றன D மற்றும் E ஆகியவை பகிர்கின்றன C மற்றும் E ஆகியவை பகிர்கின்றன B மற்றும் C கூட பகிர்கின்றன ஆனால் இங்கே இந்த வரைபடத்தை பிளோர் பிளானிலிருந்து வரைந்துள்ளோம் ஆனால் உண்மையில் என்ன செய்யப்படுகிறது என்பது வேறு வழி இந்த வரைபடம் உங்களுக்கு வழங்கப்படும் இது பகிர்வு சிக்கலின் வெளியீடாக இருக்கும் எனவே வரைபடம் இவ்வாறு இருக்கும்இந்த வரைபடத்திலிருந்து அதை ஒரு பிளோர் பிளானாக மாற்ற வேண்டும் இப்போது இது போன்ற ஒரு திட்ட வரைபடத்தைக் கொடுப்பது கடினம் அல்ல ஒவ்வொரு செவ்வகத்தையும் ஒரு செவ்வக பகுதியால் மாற்றியமைக்கும் இரட்டை செவ்வகம் மூலம் அதை மாற்றலாம் மேலும் இது போன்ற பிளோர் பிளானைப் பெறுவீர்கள் இப்போது பகிர்வு சிக்கலின் வெளியீடு ஒவ்வொரு வெர்டெக்ஸ் தொகுதிகளையும் குறிக்கும் மற்றும் விளிம்புகள் அவற்றுக்கிடையேயான இணைப்பின் எண்ணிக்கையைக் குறிக்கும் விளிம்புகளின் எடைகள் எவ்வளவு வலுவாக இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் குறிக்கும் இது செவ்வக இருமையின் பின்னால் உள்ள கருத்து ஆகும் எனவே வரைபடத்தின் இரட்டை செவ்வக பண்புகளை திருப்திப்படுத்தியதைப் போலவே வரைபடத்தின் ஒவ்வொரு உச்சியும் பிளோர் பிளானில் ஒரு தனித்துவமான செவ்வகத்துடன் ஒத்திருக்கும் மேலும் ஒவ்வொரு விளிம்பிற்கும் தொடர்புடைய செவ்வகங்கள் அவை அருகில் உள்ளன அவை சில கிடைமட்டம் அல்லது செங்குத்து பிரிவை பகிர்ந்து கொள்ளும் இப்போது இது மற்றொரு எடுத்துக்காட்டு இது ஒரு பிளோர் பிளான் மற்றும் இது இரட்டை செவ்வக வரைபடம் இப்போது நீங்கள் காணக்கூடிய ஒரு பண்பு இது மற்ற உதாரணங்களுடன் செய்ய முடியும் இதுபோன்ற எந்தவொரு திட்ட பிளோர் பிளானையும் செவ்வக பிளோர் பிளானையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அதை இரட்டை வரைபடமாக மாற்றுகிறீர்கள் இரட்டை வரைபடம் முக்கோண பகுதிகளின் தொகுப்பை கொண்டு இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது ஒரு பிளானர் முக்கோண வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது பிளானர் என்றால் விளிம்புகள் ஒன்றை ஒன்று கடக்காமல் ஒரு சமதளத்தில் அமைக்கப்படலாம் எனவே பிளானர் என்றால் நீங்கள் ஒரு சமதள மேற்பரப்பில் வரைபடத்தை வடிவமைக்க முடியும் விளிம்புகள் ஒன்றே ஒன்று கடக்காது பிளோர் பிளான் திட்டமிடுபவையாக இருந்ததால் நீங்கள் அதில் உட்பொதிக்கும் வரைபடமும் ஒரு திட்ட வரைபடமாக இருக்கும் எனவேஇது தானியங்கி ஆகும் மற்றும் அனைத்து முகங்களும் இயற்கையில் முக்கோணமாக இருக்கும் இது அதன் பண்பு எனவே இந்த வரைபடம் அடிப்படையில் ஒரு திட்ட முக்கோண வரைபடமாக இருக்கும் அதை நீங்கள் ஒரு பிளோர் பிளான் ஆக மாற்ற வேண்டும் இப்போது சில விஷயங்கள் உள்ளன இப்போது உங்களிடம் குறுக்குச் சந்தியுடன் ஒரு பிளோர் பிளான் இருந்தால் இது ஒரு திட்டவட்டமான முக்கோண வரைபடத்துடன் பொருந்தாது என்பதைப் பாருங்கள் ஏனென்றால் 1 மற்றும் 2 ஆகியவை அருகிலுள்ளவை 1 மற்றும் 4 ஆகியவை 2 3 மற்றும் 3 4 ஆகியவை அருகிலுள்ளவை எனவே 1 3 மற்றும் 2 4 எந்த கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோட்டையும் பகிர்ந்து கொள்ளாது எனவே இதுபோன்ற நிலைமை இருந்தால் பி ஜி கிடைக்காது உங்களுக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் இந்த விளிம்பை 3 4 ஐ சற்று மாற்றினால் 2 மற்றும் 4 க்கு இடையில் ஒரு பகிர்வு இருக்கும் 2 மற்றும் 4 க்கு இடையில் வலதுபுறம் ஒரு விளிம்பு இருக்கும் எனவே PTG என்பது ஒரு PTG ஐ வைத்திருக்க வேண்டிய ஒரு பன்பு இதை இந்த வரைபடத்தில் மாற்றலாம் இப்போது ஒரு சிக்கல் உள்ளது இருப்பினும் ஒவ்வொரு திட்டமிட்ட முக்கோண வரைபடத்தையும் ஒரு பிளோர் பிளானாக மாற்ற முடியாது இது சிக்கலானது இது ஒரு சிக்கலான முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது இது உண்மையில் வரையப்பட்ட 4 செங்குத்துகளின் முழுமையான வரைபடத்தைக் குறிக்கிறது 3 முக்கோண முகங்கள் உள்ளன இப்போது நீங்கள் இதை முயற்சி செய்யலாம் எந்த வகையிலும் நீங்கள் ஒரு பிளோர் பிளானை வரைய முடியாது என்பதைக் காண்பீர்கள் அதற்கான தொடர்புடைய இரட்டை வரைபடம் இதுவாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையில் அதை ஒரு வரைபடத்தில் சந்திக்கும் போதெல்லாம் இந்த சிக்கலான முக்கோணமானது ஒரு கடினமானகும் எனவே இங்கே பகிர்வு வழிமுறைகள் வழங்கும் சில வரைபடங்கள் மற்றும் அவற்றின் இணைப்புகளின் வலிமையைக் குறிக்கும் வரைபடத்துடன் தொடங்குவோம் இப்போது அந்த வரைபடத்தில் திட்டமிடல் முக்கோணங்கள் இருந்தால் நீங்கள் அதை ஒரு தளவமைப்பு அல்லது ஒரு பிளோர் பிளான்ற்கு வரைபடமாக்கலாம் எனவே இது எப்போதும் இருக்கும் ஆனால் உங்களிடம் ஒரு சிக்கலான முக்கோணம் இருந்தால் அந்த துணை வரைபடத்தை ஒரு செவ்வக இரட்டை பிளோர் பிளானில் வரைபடமாக்க முடியாது எனவே இது ஒரு குறைபாடாகும் பிளோர் பிளானிங்க்கு ஒரு சுவாரஸ்யமான அணுகுமுறை உள்ளது அங்கு ஒரு பகிர்வைக் குறிக்கும் வரைபடத்துடன் தொடங்குகிறோம் அங்கிருந்து அதை ஒரு பிளோர் பிளான்ஆக மாற்றுகிறோம் ஆனால் முக்கிய பிரச்சினை சிக்கலான முக்கோணம் ஆகும் எனவே இது முன்மொழியப்பட்ட ஒரு சாத்தியமான ஹூரிஸ்டிக் போன்றது முழுமையான பகிர்வு வரைபடத்தை நீங்கள் கருதுகிறீர்கள் அங்கு இருக்கும் அனைத்து சிக்கலான முக்கோணங்களையும் நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் அந்த சிக்கலான முக்கோணங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு விளிம்பைத் தேர்வு செய்கிறீர்கள் மற்றும் ஒவ்வொரு விளிம்புகளிலும் நீங்கள் ஒரு விளிம்பைச் சேர்க்கிறீர்கள் உங்கள் சிக்கலான முக்கோணம் இப்படி இருக்கும் எனவே விளிம்புகளில் ஒரு உச்சியைச் சேர்க்கிறீர்கள் இங்கே ஒரு போலி விளிம்பைச் சேர்க்கிறோம் எனவே இது இனி ஒரு சிக்கலான முக்கோணம் அல்ல எனவே இது போன்ற போலி செங்குத்துகளைச் சேர்த்தால் சிக்கலான முக்கோணப் பிரச்சினை தீர்க்கப்பட்டு விடும் எனவே சிக்கலுக்கு தீர்வு என்னவென்றால் இத்தகைய போலி செங்குத்துகளைச் சேர்க்கிறீர்கள் ஆனால் இந்த வகையான விளிம்புகளின் குறைந்தபட்ச அமைப்பை மீண்டும் தீர்மானிப்பது அனைத்து சிக்கலான முக்கோணத்தையும் அகற்றக்கூடிய கடினமான சிக்கலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் இருப்பினும் சில ஹியூரிஸ்டிக்ஸ் கிடைக்கிறது மற்றும் சில கருவிகள் ஒரு பிளோர் பிளானை உருவாக்க இந்த வகையான குணநலன்களைப் பயன்படுத்தியுள்ளன இந்த படிநிலை அணுகுமுறை ஒரு சுவாரஸ்யமான அணுகுமுறையாகும் இது மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கே நாம் சொல்வது என்னவென்றால் நாம் ஒருவித டிவைட் அண்ட் கான்கியூர் அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறோம் அதாவது சிக்கலை சிறிய துணை சிக்கல்களாகப் பிரிக்கிறோம் அவை 3 செங்குத்துகளுடன் ஒரு சிறிய வரைபடத்தைக் கருத்தில் கொள்வது போல எளிதில் நிர்வகிக்கப்படும் அதாவது 3 தொகுதிகள் ஆகும் எனவே இந்த 3 தொகுதிகள் 3 சாத்தியமான வழிகளில் வைக்கப்படலாம் எனவே ஒரு சிறிய தொகுதிகள் இருந்தால் இது போன்ற ஒரு வரைபடம் உள்ளது a b மற்றும் c இன் பண்புகள் உள்ளன அவற்றின் பகுதிகள் மற்றும் அவற்றின் பண்புகள் என்ன அவை எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பது தெரியும் எனவே நீங்கள் மாற்று ப்ளோர் பிளான்களை ஆராய்ந்து இந்த 3 இல் எது சிறந்தது என்பதைக் கண்டறியலாம் கடைசியில் உள்ளது சிறந்தது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் இதை முடக்கி இதை ஒரு b c ஐ ஒற்றை மைக்ரோ முனையுடன் இணைக்கிறீர்கள் அதாவது இந்த துணை சிக்கலை நீங்கள் ஏற்கனவே தீர்த்துவிட்டீர்கள் a b c ஐ இந்த பாணியில் சரியாக அமைக்கலாம் மற்ற இரண்டையும் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் இது அடிப்படை யோசனை எனவே உகந்த உள்ளமைவுக்குப் பிறகு 3 தொகுதிகள் நான் சொன்னது போல் தீர்மானிக்கப்படுகின்றன நீங்கள் அவற்றை ஒரு தொகுதியாக இணைக்கிறீர்கள் எனவே சூப்பர் வெர்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் அடுத்த உயர் நிலை இருக்கும் இதை மீண்டும் செய்ய வேண்டும் ஆனால் இங்கே சிக்கல் என்னவென்றால் ஒவ்வொரு அடியிலும் சிறிய எண்ணிக்கையிலான செங்குத்துகளை பரிசீலிக்கிறீர்கள் ஆனால் எவ்வளவு சிறியது 3 4 5 6 இதுபோன்ற சாத்தியக்கூறுகளின் எண்ணிக்கை அவை மிக விரைவாக செங்குத்துகளின் எண்ணிக்கையுடன் அதிகரிப்பதைக் காணலாம் எனவே பொதுவாக நாம் முனைகளின் எண்ணிக்கையை 5 ஆகக் கட்டுப்படுத்துகிறோம் அதை விட அதிகமாக இல்லை சாத்தியமான ஃப்ளோர் பிளான்களின் எண்ணிக்கை d உடன் அதிவேகமாக அதிகரிக்கிறது d என்பது வரைபடத்தில் உள்ள செங்குத்துகளின் எண்ணிக்கை எனவே d க்கு சமம் 2 என்ற ஒரு எடுத்துக்காட்டில் இவை 2 சாத்தியக்கூறுகள் d க்கு 3 க்கு சமமாக நீங்கள் 6 சாத்தியங்களைக் கொண்டிருக்கலாம் இந்த வழியில் நாம் d 4 அல்லது 5 க்கு செல்லும்போது மிக வேகமாக செல்கிறது எனவேஅந்த அளவின் வரைபடம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறீர்கள் எல்லா சாத்தியங்களையும் ஆராய்ந்து ஃப்ளோர் பிளானின் உகந்த உள்ளமைவைக் கண்டறியலாம் எடுத்த அனைத்து செங்குத்துகளையும் முடக்கி அடுத்த வலதுபுறத்தில் ஒற்றை சூப்பர் வெர்டெக்ஸில் இணைக்கவும் எனவே இந்த படிநிலை முறையில் இயற்கையான அணுகுமுறை கீழே உள்ளது எனவே வரைபடத்தில் செங்குத்துகளாக நாம் குறிப்பது தொகுதிகள் ஆகும் விளிம்புகள் இணைப்பை குறிக்கின்றன அவை விளிம்பு எடைகள் ஆகும் எனவே அதிக எடையுள்ள தொகுதிகள் தொகுதி இணைகள் அவை ஒவ்வொரு கிளஸ்டரிலும் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை d க்கு மட்டுப்படுத்தப்படும் என்ற கட்டுப்பாட்டுடன் ஒன்றாகக் கொத்தாக இருக்கும் இது d என்பது வரம்புஆகவே ஒரு வரைபடம் ஒவ்வொரு உச்சியும் தொகுதிகள் விளிம்புகள் விளிம்புகளின் எடை ஆகியவை தொகுதிகளுக்கு இடையில் எத்தனை இணைப்புகள் உள்ளன என்பதைக் குறிக்கிறது வலுவாக இணைக்கப்பட்டிருக்கும் அத்தகைய முனைகளின் தொகுப்பை தேர்ந்தெடுத்ததாக வைத்துக்கொள்வோம் நீங்கள் அந்த d முனைகளின் தொகுப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் எல்லா சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் அறிந்திருப்பதால் அவற்றை உகந்ததாக வைக்கவும் அனைத்து சாத்தியங்களையும் ஆராய்ந்து எந்த ப்ளோர் பிளான் உள்ளமைவு உங்களுக்கு குறைந்தபட்ச செலவைத் தருகிறது என்பதைக் கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஐந்து முனைகளையும் ஒரு மைக்ரோ முனையால் மாற்றி அந்த எண்ணை 5 க்கு சமமாக d ஆக கட்டுப்படுத்த வேண்டும் எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் முழுமையான கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த கிளஸ்டர் உயர் நிலை செயலாக்கத்திற்கான ஒரு பெரிய தொகுதியில் இணைக்கப்படுகிறது இப்போது இது நிச்சயமாக ஒரு கிரீடி செயல்முறையாகும் அங்கு எடையைக் குறைப்பதில் விளிம்புகளை வரிசைப்படுத்தலாம் பொதுவாக வலுவான இணைப்பைக் குறிக்கும் கனமான எடை பொதுவாக முதலில் தேர்ந்தெடுக்கப்படும் மற்றும் தொகுதிகள் ஒரு கிரீடி பாணியில் கொத்தாக இருக்கும் இது மீண்டும் மீண்டும் நிகழும் இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம் எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் முதலில் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இது 5 செங்குத்துகள் கொண்ட வரைபடம் விளிம்புகளின் எடைகள் காட்டப்பட்டுள்ளன எனவே ஒரு கிரீடி கிளஸ்டரிங் அணுகுமுறையில் a மற்றும் b c மற்றும் d போன்ற வலுவான மிகவும் வலுவாக இணைக்கப்பட்டுள்ள செங்குத்துகளை ஒன்றாக a மற்றும் b ஐ ஒன்றாக இணைக்கிறோம் c மற்றும் d ஐ ஒன்றாக இணைக்கிறோம் எனவே அதைச் செய்தவுடன் e மட்டுமே உள்ளது எனவே இந்த கொத்துக்களுடன் வலுவற்றதாக இணைக்கப்பட்ட 2 மற்றும் 1 ஐ ஒப்பீட்டளவில் குறிக்கிறது இப்போது என்ன நடக்கிறது என்றால் a b ஒன்றாக இணைக்கப்படுகிறது c d ஒன்றாக இணைக்கப்படுகிறது ஆனால் e ஐ எங்கு வைக்க வேண்டும் என்பது தெரியாது எனவே இந்த கிரீடி கிளஸ்டரிங்கில் வலதுபுறத்தில் வைக்கிறோம் எனவே மேல் மற்றும் கீழ் நிறைய வெற்று இடங்களைப் பெறுவோம் எனவே பரிந்துரைக்கப்பட்ட ஒரு ஹூரிஸ்டிக் இல் இது ஒரு சிக்கல் சில இலகுரக விளிம்புகள் வரிசைக்கு உயர் மட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்படலாம் இதன் விளைவாக பொருந்தாத பகுதிகளின் இரண்டு கிளஸ்டர்களை ஒட்டியிருப்பது நீங்கள் இங்கே பார்ப்பது போல் தளவமைப்பு பகுதியில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் இந்த e இது a b மற்றும் c d உயரத்தின் அடிப்படையில் நன்றாக ஒத்துப்போகும் எனவே எங்கும் கீழே வைக்க முடியாது எனவே அதை வலதுபுறத்தில் வைக்க வேண்டும் இப்போது இந்த ஹியூரிஸ்டிக் கூறுவதைப் போன்று ஒரு கொத்து மிகச் சிறிய எடையுடன் ஒரு அண்டை கிளஸ்டருடன் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் கண்டால் நீங்கள் அவற்றை ஒன்றாக இணைக்கலாம் ஆரம்பத்தில் இது ஒரு ஹூரிஸ்டிக் மட்டுமே யோசனை என்னவென்றால் d மற்றும் e ஆகியவை வலுவற்ற ஒரு எடையுடன் இணைக்கப்பட்டுள்ளன கிளப் d மற்றும் e ஆரம்பத்தில் ஒன்றாக இணைத்தோம் எனவே d மற்றும் e ஆகியவை அருகருகே இருக்கும் இப்போது மீதமுள்ளவற்றை a மற்றும் b ஐ ஒன்றாகவும் c மற்றும் d ஐ ஒன்றாகவும் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் பெறும் தீர்வு மிகவும் கச்சிதமாக இருக்கும் என்பதை இங்கே காணலாம் ஏனென்றால் d மற்றும் e அவை ஒன்றாக இருப்பதால் அதை c க்கு கீழே வைக்கலாம் ஆனால் இங்கே c மற்றும் d ஆகியவை ஒன்றிணைவதால் d அதன் கீழே c இன் மையத்தில் வைக்கப்படும் எனவே வலதுபுறம் அல்லது இடதுபுறமாக வைத்திருக்க போதுமான இடம் இல்லை ஆனால் இங்கே அது நடக்கிறது எனவே இது ஒரு நல்ல தீர்வாகும் இது நியாயமான நல்ல தீர்வைக் கொடுக்கும் இப்போது டாப் டவுன் ஒரு மாற்று ஆகும் எனவே இங்கே பகிர்வு செயல்முறையிலிருந்து தொடங்கலாம் எனவே முழு நிகரப்பட்டியலில் இருந்து தொடங்குவோம் என்பதுதான் யோசனை எனவே உங்கள் முழுமையான ஃப்ளோர் பிளானுடன் ஒத்த முழு நிகரப்பட்டியலும் உள்ளது இந்த நிகரப்பட்டியலை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறோம் ஃப்ளோர் பிளானில் இது இரண்டு பகுதிகளுக்கு ஒத்திருக்கிறது இதை 3 பகுதிகளாகப் பிரிக்கிறோம் இங்கே ஃப்ளோர் பிளானை 3 பகுதிகளாகப் பிரிக்கிறோம் இங்கே அதை 2 பகுதிகளாகப் பிரிக்கிறோம் இங்கே 2 பகுதிகளாகப் பிரிக்கிறோம் எனவே ஒன்றுக்கு ஒன்று பொருத்தம் உள்ளன மேலே நிகரப்பட்டியலைப் பகிர்கிறீர்கள் அதே நேரத்தில் அதனுடன் தொடர்புடைய பாணியில் ஃப்ளோர் பிளானை பகிர்கிறீர்கள் எனவே நாம் பெறுவது a b c d மற்றும் e ஆகும் எனவே ஃப்ளோர் பிளானில் அவற்றை சரியாக வைக்கும் இடத்தைப் பெறுவீர்கள் எனவே இது ஒரு டாப் டவுன் அணுகுமுறை ஆனால் முக்கிய பிரச்சினை என்னவென்றால் ஒரு வரைபடத்தை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கும் கர்னிகன் லின் பகிர்வு வழிமுறையைப் பார்த்தோம் ஆனால் இங்கே பொதுவாக ஒரு வரைபடத்தை இரண்டு பகுதிகளுக்கு மேல் பிரிக்கக்கூடிய ஒரு முறை நமக்குத் தேவை ஆனால் இதுபோன்ற நல்ல வழிமுறைகள் பொதுவாக கிடைக்கவில்லை ஆகவே ஹியூரிஸ்டிக்ஸ் மற்றும் தோராய முறைகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே K வே பகிர்வு என்று இது அழைக்கப்படுகிறது எனவே K வே பகிர்வுக்கு வழிமுறைகள் உள்ளன அவற்றை இங்கே பயன்படுத்தலாம் இது ஒரு நிகரபட்டியலை K வேறுபாடு பகுதிகளாக பிரிக்கிறது ஆனால் மீண்டும் நல்ல தீர்வைப் பெறுவதற்கான கணக்கீட்டு சிக்கலானது மிக அதிகமாக உள்ளது எனவே இது ஒரு சிக்கல் இதன் காரணமாக இது மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படவில்லை சீரான பகிர்வுகளைப் பெறுவது கடினம் சமச்சீர் என்றால் சம அளவுகளின் பகிர்வுகள் எனவே சரியானதைப் பெறுவது கடினம் சிமுலேட்டட் அனீலிங் ஒரு சுவாரஸ்யமான முறையாகும் எனவே சிமுலேட்டட் அனீலிங் என்பது பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒரு முறையாகும் இது வி ஐ கேடில் பயன்படுத்தப்படுகிறது மற்ற பயன்பாடுகளிலும் இது உலோகங்களின் அனீலிங் செயல்முறையை மாதிரியாகக் கொண்டுள்ளது எனவே இது அடிப்படையில் ஒரு தேர்வுமுறை சிக்கல் ஒரு தேர்வுமுறை சிக்கலுக்கான தீர்வு எங்கிருந்து ஒரு தீர்வைத் தொடங்குகிறோம் எங்களிடம் ஒரு தீர்வு உள்ளது இது ஒரு தீர்விலிருந்து மற்றொன்றுக்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடிய நகர்வுகள் உள்ளன மேலும் ஒரு செலவு உள்ளது அது மதிப்பீடு செய்யக்கூடிய செயல்பாடு கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கு தீர்வு உள்ளது அதாவது தீர்வு பிரதிநிதித்துவம் உள்ளது இது ஒரு செயல்பாட்டு செயல்முறை ஒவ்வொரு அடியிலும் நாம் தீர்வில் சில சிறிய மாற்றங்களைச் செய்கிறோம் இவை நகர்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன மாற்றத்தைச் செய்தபின் ஒரு சிறந்த தீர்வைப் பெறுகிறோமா இல்லையா என்பதைச் சரிபார்க்கிறோம் ஒரு சிறந்த தீர்வைப் பெற்றால் ஒரு செலவுச் செயல்பாடு உள்ளது அதைப் பயன்படுத்தி சரிபார்க்கலாம் ஒரு சிறந்த தீர்வைப் பெற்றால் அதை எப்போதும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கிடைத்த மோசமான தீர்வை பின்னர் ஏற்றுக் கொள்ளலாம் ஆனால் அந்த நிகழ்தகவு காலப்போக்கில் குறையும் இது எதை அழைத்தாலும் அதை அனீலிங் செயல்முறை அல்லது உலோகங்களில் குளிரூட்டும் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே சிமுலேட்டட் அனீலிங் வழிமுறையின் பின்னால் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் எனவே பிளோர் பிளானிங்க்கான இந்த முறையில் பிளோர் பிளான் ஒரு மரத்தால் மற்றும் முன்பு பார்த்த போஸ்ட்ஃபிக்ஸ் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது போலிஷ் குறியீடு போன்ற அதே வகையான போஸ்ட்ஃபிக்ஸ் குறியீடானது பிரதிநிதித்துவத்திற்கும் நகர்வுகளை கையாளுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது எனவே எப்படி என்று பார்ப்போம் எனவே இந்த குறியீட்டை மீண்டும் பார்க்கலாம் இந்த i மற்றும் j இரண்டு தொகுதிகளைக் குறிக்கிறது ijH என்பது இது போன்ற ஒன்றைக் குறிக்கிறது இந்த i மற்றும் j ஆகியவை கிடைமட்ட கோடு மூலம் இணைக்கப்பட்டுள்ளன i மற்றும் j இது ijH ஆல் குறிக்கப்படும் இதேபோல் ijV இதன் பொருள் செவ்வகம் j என்பது செவ்வகத்தின் இடதுபுறத்தில் உள்ளது ijV ஐ எழுதினால் இது j இன் இடதுபுறத்தில் உள்ளது இது செங்குத்து கோட்டால் பிரிக்கப்படுகிறது எனவே இதுபோன்ற ஒவ்வொரு துண்டுகளும் இது போன்ற போலிஷ் அல்லது போஸ்ட்ஃபிக்ஸ் குறியீட்டைக் குறிக்கும் இப்போது ஒரு இயல்பாக்கப்பட்ட போலிஷ் வெளிப்பாட்டை வரையறுக்கவும் இது தொடர்ச்சியான H அல்லது V சின்னங்களைக் கொண்டிருக்கவில்லை என்றால் ஒரு போலிஷ் வெளிப்பாடு இயல்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது இது ஓரளவு பணிநீக்கத்தைக் குறைப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் முன்பு பார்த்தது போலவே ஒரே பிளோர் பிளானில் பல துண்டு துண்டான மரங்கள் இருக்கலாம் அல்லது அவை பல போலிஷ் குறியீடுகளைக் கொண்டிருக்கலாம் எனவே இது நன்றாக சரிப்படுத்துவதற்கான ஒரு வழி ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு பிளோர் பிளானில் இரண்டு மாற்று துண்டு துண்டான மரங்கள் உள்ளன 1 மற்றும் 2 ஐ முதலிலும் 3 மற்றும் 4 ஐ ஒன்றிணைக்கலாம் பின்னர் அவற்றை ஒன்றிணைக்கலாம் அல்லது முதலில் 1 மற்றும் 2 ஐ ஒன்றிணைக்கலாம் அதனுடன் 3 ஐ இணைக்கவும் பின்னர் 4 ஐ இணைக்கவும் எனவே தொடர்புடைய போலிஷ் குறிப்புகள் இவ்வாறு இருக்கும் இது 1 2 H போல இருக்கும் அதாவது கோடு 3 4 V அதாவது பார் இது இந்த பார் இந்த பார் இது மற்றும் இந்த 1 2 கோடு 3 பார் 4 பார் ஒத்திருக்கிறது தொடர்ச்சியாக இரண்டு செங்குத்து குறிப்புகள் உள்ளன ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லை இது இயல்பாக்கப்பட வேண்டும் எனவே பிரதிநிதித்துவத்திற்காக நாம் இயல்பாக்கப்பட்ட வெளிப்பாட்டை மட்டுமே பயன்படுத்துவோம் இதைத்தான் செய்கிறோம் பின்னர் சில அளவுருக்களை பார்ப்போம் எனவே 3 நகர்வுகள் இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளன முதல் நகர்வு நீங்கள் இரண்டு அருகிலுள்ள ஆபராண்ட்களை இடமாற்றம் செய்கிறீர்கள் இரண்டு நகர்த்தினால் இரண்டு ஆபராண்ட்களுக்கு இடையில் தொடர்ச்சியான ஆபரேட்டர்களை நிறைவு செய்கிறீர்கள் இது ஒரு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது காம்பிலிமென்ட் என்பது ஒரு V என்றால் அதை H ஆக்குகிறோம் H என்றால் அதை V ஆக்குகிறோம் எனவே இரண்டு ஆபரேண்ட்களுக்கு இடையில் தொடர்ச்சியான ஆபரேட்டர்களைப் பூர்த்தி செய்தால் ஏதேனும் ஒரு தொகுதி a உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு தொகுதி b உள்ளது அதற்கு இடையில் கோடு பட்டி கோடு உள்ளது எனவே பார் கோடு பட்டி ஆகியவற்றால் மாற்றுவீர்கள் அவை ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இது ஒரு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது நகர்வு இரண்டு அருகிலுள்ள ஆபரேட்டர்கள் மற்றும் செயல்பாடுகளை இடமாற்றம் செய்கிறது என்று கூறுகிறது எனவே உங்களிடம் ஒரு கோடு இருந்தால் அதை மாற்றுவதன் மூலம் அதை மாற்றவும் முதலில் நிச்சயமாக அருகிலுள்ள இயக்கத்திற்கு மாறவும் அதாவது அது ab ஆக இருந்தால் மற்றும் ஒரு நகர்வைச் செய்தபின் அது இயல்பாக்கப்பட்ட வெளிப்பாட்டின் விளைவாக இருந்தால் மட்டுமே அதைக் கருத்தில் கொள்வோம் ஏனென்றால் நகர்வுகளைச் சரிபார்க்கலாம் a மற்றும் b இயல்பாக்கப்பட்ட வெளிப்பாட்டை இயல்பாக்கியதை விட்டுவிடும் c நகர்த்தினால் மட்டுமே இயல்பாக்கப்பட்ட வெளிப்பாடு இயல்பாக்கப்படாததாக மாறக்கூடும் ஒரு கோடு இருந்த சூழ்நிலையைப் போல ஆகும் எனவே இந்த இரண்டையும் இடமாற்றம் செய்தால் இது கோடு ஆகலாம் எனவே தொடர்ச்சியாக இரண்டு கோடுகளைப் பெறலாம் இது இயல்பாக்கப்படாததாக மாறக்கூடும் எனவே செலவு செயல்பாடு மீண்டும் மிகவும் ஒத்ததாக இருக்கும் பரப்பளவு உள்ளது கம்பி நீளம் உள்ளது பின்னர் சில எடையுள்ள செயல்பாடு மற்றும் பயன்படுத்தக்கூடிய அதே வகையான செலவு செயல்பாடு உள்ளது இது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் தொடங்கும் இடத்திலிருந்து இது ஒரு ஆரம்ப தீர்வாக இருந்தது என்று சொல்லலாம் இது தொடர்புடைய போலிஷ் குறியீடாகும் எனவே நான் நகர்வுகளின் சாத்தியமான ஒரு வரிசையை விளக்குகிறேன் நீங்கள் நகர்வுகளை செய்கிறீர்கள் அதாவது நீங்கள் இரண்டு இயக்கங்களை மாற்றிக் கொள்கிறீர்கள் அதாவது இந்த 4 மற்றும் 3 நீங்கள் அதை 3 மற்றும் 4 ஆக்குகிறீர்கள் எனவே என்ன நடக்கும் 3 இங்கே வரும் 4 அங்கு வரும் எனவே இது போன்ற ஒரு தீர்வைப் பெறுவோம் b ஐ நகர்த்தி 2 மற்றும் 3 க்கு இடையில் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறீர்கள் ஒன்று மட்டுமே உள்ளது அதை கோடுடன் பூர்த்தி செய்கிறீர்கள் எனவே புதிய தளவமைப்பு இதுபோல் தெரிகிறது c ஐ நகர்த்தி இந்த 4 மற்றும் இந்த கோட்டை இடமாற்றம் செய்கிறீர்கள் இது மாறும் இந்த எடுத்துக்காட்டைப் பாருங்கள் சில வரிசை நகர்வுகள் மிகச் சிறந்த இறுதித் தீர்வை ஏற்படுத்தக்கூடும் என்பதைக் காண்பிப்பதற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது ஆனால் நடைமுறை வழக்கில் இதுபோன்ற பல செயல்களைச் செய்ய வேண்டியிருக்கும் நிறைய தடங்கள் மற்றும் பிழைகள் மற்றும் இறுதியில் ஒரு நல்ல தீர்வை அடைவீர்கள் ஆனால் இந்த எடுத்துக்காட்டு உண்மையில் ஒரு மோசமான தீர்விலிருந்து ஒரு நல்ல தீர்வுக்குச் செல்லக்கூடிய நகர்வுகளின் வரிசையைக் கண்டறிய முடியும் என்பதைக் காட்டுகிறது கடைசியாக செவ்வக மற்றும் L வடிவ தொகுதிகள் பற்றி பேசுவோம் தொகுதி வடிவங்கள் செவ்வகம் மட்டுமல்ல அவை L வடிவமாகவும் இருக்கலாம் ஆனால் செவ்வகத் தொகுதிகளுக்கு மட்டும் கட்டுப்படுத்தினாலும் தொகுதிகளை அருகருகே வைக்கும்போதெல்லாம் இது L வடிவத்தை எடுக்கலாம் மேலும் தொகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும்போதெல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் இது ஒரு சக்கர வகையை வெட்ட முடியாத ஒரு கட்டமைப்பைப் பெறும் இடத்தில் காட்டப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு தொகுதிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நகரும்போது செவ்வகமாக இருந்தபோதிலும் தொடர்ந்து செல்கிறீர்கள் முடிவில் நீங்கள் ஒரு சக்கர வகையான கட்டமைப்பைப் பெறலாம் எனவே ஆக்கபூர்வமான செவ்வக பிளோர் பிளானை உருவாக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய சில சிக்கல்கள் இவை எனவே சாத்தியமான பிளோர் பிளான் வழிமுறைகள் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை மேலோட்டமாக பார்த்தோம் எனவே பின்பற்றப்படும் அணுகுமுறைகள் குறித்து சில கருத்துக்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன்